மோர் எக்ஸாம்பிள்ஸ் வால்யூமெட்ரிக் ரேடியேஷன் எனவே நாங்கள் எதிர்ப்புக் கருத்துகளைப் பற்றி விவாதித்து வருகிறோம் இன்றைய விரிவுரையில் நாம் ஒரு குறிப்பிட்ட வழக்கை எடுக்கப் போகிறோம் இது மறு கதிர்வீச்சு மேற்பரப்பு என்று அழைக்கப்படுகிறது சரியா எனவே மறு கதிர்வீச்சு மேற்பரப்பாகும் வெப்பம் இழக்கப்படாமல் அல்லது கொடுக்கப்படாமல் இருக்கும் இழந்தது அல்லது கொடுக்கப்பட்டது அதனால் அந்த மேற்பரப்பில் இருந்து எந்த வெப்பமும் இழக்கப்படுவதில்லை அல்லது கொடுக்கப்படுவதில்லை அதுவே மறு கதிர்வீச்சு மேற்பரப்பு என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு அடிபயாடிக் மேற்பரப்பு சரியா எனவே என்னிடம் ஒன்று உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே மேற்பரப்பு 1 என்பது மறு கதிர்வீச்சு மேற்பரப்பு என்று வைத்துக்கொள்வோம் இது அடிப்படையில் அடியாபாடிக் ஆகும் மேலும் எனக்கு மேற்பரப்பு 2 மற்றும் மேற்பரப்பு 3 இருந்தால் மற்றும் நான் வெப்பநிலை T1 T2 T3 A1 A2 மற்றும் A3 ஆகியவற்றைக் குறிப்பிடுகிறேன் மற்றும் உமிழ்வு எப்சிலான் 1 எப்சிலான் 2 மற்றும் எப்சிலான் 3 எனவே இப்போது இந்தச் சிக்கலுக்கான எதிர்ப்பை எழுதலாம் மற்றும் 1 மற்றும் 2 க்கு இடையே உள்ள நிகர வெப்பப் பரிமாற்றம் என்ன என்பதைக் கண்டறிய முடியும் எனவே மேற்பரப்பு 1 ஐ விட்டு வெளியேறுவது எதுவும் இல்லை என்பதைக் கவனியுங்கள் எனவே மேற்பரப்பு 1 இலிருந்து இழக்கப்படும் வெப்பம் இல்லை மற்றும் மேற்பரப்பு 1 இல் எதுவும் சேர்க்கப்படவில்லை எனவே ஒவ்வொரு மேற்பரப்பின் எதிர்ப்பும் அதன் வளிமண்டலத்தில் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது உண்மையில் அதனுடன் தொடர்புடைய கரும்பொருள் எனவே உந்து சக்தி என்பது கரும்பொருள் கதிர்வீச்சு மற்றும் அந்த மேற்பரப்பில் இருந்து உமிழ்வு ஆகியவற்றில் உள்ள வித்தியாசம் என்பதை நினைவில் கொள்க எனவே மொத்தம் 6 எதிர்ப்புகள் உள்ளன மொத்தம் 6 எதிர்ப்புகள் உள்ளன எனவே இது Eb1 ஆகும் தவிர அந்த மேற்பரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட அல்லது எடுக்கப்பட்ட வெப்பத்தின் அளவு 0 ஆகும் எனவே இங்கு எதுவும் வராது எதுவும் சரியாகப் போவதில்லை எனவே இது 1 மைனஸ் epsilon1 பை A1 epsilon1 ஆக இருக்கும் அதுதான் இங்கு எதிர்ப்பு மற்றும் இது Eb3 1 மைனஸ் epsilon3 பை A3 epsilon3 இது Eb2 1 மைனஸ் epsilon2 பை A2 epsilon2 மற்றும் இது 1 பை A1F1 F12 ஆக இருக்கும் 1 பை A1F13 ஆக இருக்கும் 1 பை A A2F23 ஆக இருக்கும் எனவே அதுதான் எதிர்ப்பு எனவே எங்களுக்கு 6 எதிர்ப்புகள் உள்ளன இந்த மூன்று பரப்புகளில் ஒவ்வொன்றிற்கும் இடையே பரிமாற்றத்திற்கான 3 எதிர்ப்புகள் மற்றும் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு அல்லது அந்த மேற்பரப்பினால் உறிஞ்சப்படும் அல்லது விடுவிக்கப்படும் வெப்பத்தின் நிகர அளவுக்கான உந்து சக்திக்கு 3 எதிர்ப்புகள் q3 என்பது மேற்பரப்பு மூன்றிற்கு வழங்கப்படும் வெப்பத்தின் அளவு எனவே மொத்த எதிர்ப்பு என்ன மொத்த எதிர்ப்பு என்ன இது 1 மைனஸ் எப்சிலான் 3 பை A3 எப்சிலான் 3 பிளஸ் நிச்சயமாக உங்களிடம் இது 1 மைனஸ் எப்சிலான் 2 பை A2 எப்சிலான் 2 இருக்கும் இந்த J1 J2 கூறுக்கான எதிர்ப்பு என்ன எனவே அது இணையாக உள்ளது எனவே இது 1 பை A2F23 பிளஸ் 1 பை இருக்கும் எனவே அது 1 பை A1F13 பிளஸ் 1 பை A1F12 இன் தலைகீழ் ஆக இருக்கும் எனவே அதுவே மொத்த எதிர்ப்பாக இருக்கும் அடிப்படையில் இந்த இரண்டு எதிர்ப்புகளும் இந்த எதிர்ப்பிற்கு இணையாக உள்ளன இது இங்கே உள்ளது சரியா மேலும் இங்கிருந்து வெளியேறும் அல்லது வெளியேறும் அல்லது உள்ளே வரும் வெப்பம் எதுவும் இல்லாததால் மொத்த கதிர்வீச்சுக் கணக்கீட்டில் இந்த எதிர்ப்பு எந்தப் பங்கையும் வகிக்காது இருப்பினும் எல்லாமே சரியாக இருக்கும் கணக்கீடுகளில் அது எந்தப் பங்கையும் வகிக்கவில்லை என்பதற்காக எதிர்ப்பானது அலட்சியமானது என்று அர்த்தமல்ல எனவே அதுவே மொத்த எதிர்ப்பாகும் இப்போது நீங்கள் அனைத்து கதிர்வீச்சு பரிமாற்றம் போன்றவற்றின் மீது கதிர்வீச்சு பரிமாற்றத்தை கணக்கிட முடியும் உங்களிடம் கதிரியக்கம் மற்றும் வெப்பச்சலனம் மற்றும் கடத்தல் ஆகியவை ஒரே நேரத்தில் இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் சரியா எனவே நீங்கள் மூன்று செயல்முறைகளும் ஒரே நேரத்தில் நிகழும் என்று வைத்துக்கொள்வோம் கடத்துகையை நீங்கள் விரிவாகக் கையாளவில்லை என்றால் வெப்பச்சலன பண்புகளுடன் ஒரு தீர்வை எவ்வாறு செய்வது என்பது உங்களுக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே மூன்று வெப்ப பரிமாற்ற முறைகளும் ஒரே நேரத்தில் ஒரு மேற்பரப்பு வழியாக நிகழ்கின்றன என்றால் அது அடிப்படையில் அனைத்து முறைகளும் இணையாக இருக்கும் எனவே அது முதல் விஷயம் சரியா ஏனெனில் இவை வெப்ப பரிமாற்றத்தின் சுயாதீன முறைகள் எனவே உங்களிடம் ஒரு மேற்பரப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த மேற்பரப்பு 1 மற்றும் உங்களுக்கு மேற்பரப்பு 2 உள்ளது இப்போது ஒன்றுக்கும் இரண்டிற்கும் இடையே வெப்ப பரிமாற்றத்தின் கதிர்வீச்சு முறை உள்ளது என்று சொல்லலாம் இப்போது கொள்கையளவில் இடையில் ஒரு ஊடகம் இருந்தால் இந்த ஊடகத்தில் கதிர்வீச்சை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கப் போகிறோம் ஆனால் கதிர்வீச்சு இல்லை என்று வைத்துக்கொள்வோம் அதாவது ஊடகம் என்றால் ஒளி புகும் ஊடகம் கதிர்வீச்சுக்கு வெளிப்படையானது அதாவது உறிஞ்சுதல் அல்லது உமிழ்வு இல்லை இந்தப் பக்கம் எது வருமோ அது ஊடகத்தின் மறுபக்கத்துக்குக் கடத்தப்படுகிறது உண்மையில் இந்த பண்பை வைத்திருக்கும் ஊடகங்கள் உள்ளன அதை சிறிது நேரத்தில் பார்ப்போம் ஆனால் இந்த ஊடகத்தின் மூலம் கடத்தல் இருக்கலாம் சரியா மேற்பரப்பு 1 முதல் 2 வரையிலான வெப்பப் போக்குவரத்தின் கடத்துகை முறை இருக்கலாம் மேலும் ஊடகம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பாய்ந்தால் மேற்பரப்பு 1 முதல் 2 வரை வெப்பப் போக்குவரத்தின் வெப்பப் போக்கு எப்போதும் இருக்கும் எனவே இதை வகைப்படுத்துவதற்கான வழி இது மேற்பரப்பு 1 மற்றும் மேற்பரப்பு 1 க்கு வழங்கப்படும் வெப்பத்தின் அளவு q ஆகும் பின்னர் இவை மூன்றும் இணையாக நடக்கின்றன எனவே இந்த போக்குவரத்து முறைகள் ஒவ்வொன்றிற்கும் உந்து சக்தி மற்றும் எதிர்ப்பை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் அதை கடத்துதலுக்கான எதிர்ப்பு வெப்பச்சலனத்திற்கான எதிர்ப்பு மற்றும் கதிர்வீச்சுக்கான எதிர்ப்பானது சரியா எனவே உந்து சக்தியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது நமக்குத் தெரிந்தால் கடத்தலுக்கு நமக்குத் தெரிந்த பெரும்பாலான நிகழ்வுகளில் வெப்பநிலை வேறுபாடு கதிர்வீச்சுக்கான உந்து சக்தி என்பதை நாம் அறிவோம் இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையிலான பரிமாற்றம் கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்கான உந்து சக்தியாகும் மேலும் வெப்பச்சலனத்திற்கும் இது வெப்பநிலை வேறுபாடு ஆகும் இது உந்து சக்தியாகும் எனவே எப்பொழுது நாம் எதிர்ப்பைக் கண்டறிய முடியும் என்பது எங்களுக்குத் தெரிந்தால் எதிர்ப்பு வலையமைப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பது உங்களுக்குத் தெரிந்தால் மிக எளிதான பாணியில் பல வகையான வெப்பப் போக்குவரத்தை எங்களால் இணைக்க முடியும் எனவே ஊடகங்களில் வெப்பப் போக்குவரத்தின் நிலையான விகிதம் இருக்கும்போது மட்டுமே இது உண்மை என்பதை நினைவில் கொள்க வெப்ப உருவாக்கம் இருந்தால் வெளிப்படையாக வெப்பப் போக்குவரத்தின் கடத்தல் முறைக்கு நீங்கள் எதிர்ப்பு நெட்வொர்க்குகளை எழுத முடியாது அப்படியானால் நீங்கள் முழு மாதிரியை எழுதி முழு சிக்கலையும் செய்ய வேண்டும் சரியா எனவே நாம் உண்மையில் வெப்பப் பரிமாற்றிகளைப் பார்க்கும்போது வெப்பச்சலனம் மற்றும் கடத்துகையை இணைப்பதைக் கையாள்வோம் வெப்பச்சலனத்தை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பது எங்களுக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் இந்த மூன்று வெப்பப் போக்குவரத்து முறைகளையும் உள்ளடக்குவது இதுதான் மற்றும் கதிர்வீச்சு செயல்முறைகளின் முழுமைக்காக இதைச் சேர்க்க விரும்புகிறேன் எனவே அளவீட்டு உறிஞ்சுதலைப் பார்க்கப் போகிறோம் எனவே கதிர்வீச்சு பற்றிய விவாதத்தைத் தொடங்கும் போது கதிர்வீச்சு என்பது திடப்பொருள்கள் மற்றும் திரவங்களுக்கான மேற்பரப்பு செயல்முறையாகும் இது ஒரு குறிப்பிட்ட கொள்கலனில் உள்ளது ஆனால் வாயுக்களுக்கு இது ஒரு அளவீட்டு செயல்முறையாகும் எனவே நம்மிடம் இரண்டு மேற்பரப்புகள் சரியா மேற்பரப்பு 1 மற்றும் மேற்பரப்பு 2 இருப்பதாகக் கருதினால் அது சில வாயுவால் நிரப்பப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே அளவீட்டு உறிஞ்சுதலின் அம்சம் வாயுவின் தன்மையைப் பொறுத்தது எனவே துருவமற்ற வாயுவாக இருந்தால் சரியா இது ஒரு துருவமற்ற வாயு எடுத்துக்காட்டாக ஆக்ஸிஜன் சரியா எனவே துருவமற்ற வாயு அவை கிட்டத்தட்ட கதிர்வீச்சு உறிஞ்சுதலைக் கொண்டிருக்கவில்லை உறிஞ்சும் திறன் கிட்டத்தட்ட 0 அவை கதிர்வீச்சை உறிஞ்சாது அல்லது வெளியிடுவதில்லை மேலும் வாயுவின் தன்மை காரணமாக அது துருவமற்ற வாயுக்களாகும் அதனால் அவை கதிர்வீச்சை உறிஞ்சாது அல்லது வெளியிடுவதில்லை ஆனால் என்னிடம் துருவ வாயுக்கள் இருந்தால் துருவ வாயு என்பதற்கு அம்மோனியா ஒரு சிறந்த உதாரணம் சரியா எனவே அம்மோனியா துருவ கார்பன் டை ஆக்சைடு துருவமானது மேலும் நீராவி துருவமானது இது ஒரு வாயு நிலை அவை அனைத்தும் துருவ வாயுக்கள் எனவே அவை ஒரு திட்டவட்டமானவை அவை ஊடகங்களில் வெவ்வேறு இடங்களில் கதிர்வீச்சை உறிஞ்சி வெளியிடும் திறனைக் கொண்டுள்ளன எனவே இந்த துருவமற்ற வாயுக்கள் உறிஞ்சப்படுவதில்லை அல்லது வெளியிடுவதில்லை என்று நான் கூறும்போது அவை அடிப்படையில் கதிர்வீச்சுக்கு வெளிப்படையானவை அதாவது டிரான்சிட்டிவிட்டி 1 க்கு சமம் சரியா ஆனால் துருவ வாயுக்களுக்கு அது அவசியம் இல்லை துருவ வாயுக்களின் மற்ற பண்பு என்னவென்றால் பிரதிபலிப்பு கிட்டத்தட்ட மிகக் குறைவு எனவே இவை பண்புகள் எனவே அவைகள் அலட்சியமான பிரதிபலிப்பைக் கொண்டுள்ளன எனவே அவை வெளிவிடு உறிஞ்சி மற்றும் கடத்து மட்டும் செய்கின்றன எனவே வால்யூமெட்ரிக் உறிஞ்சுதல் செயல்முறை அவை பொதுவாக அலைநீளப் பட்டை என்று அழைக்கப்படும் இடத்தில் நிகழ்கின்றன எனவே அலைநீளக் குழுவில் உறிஞ்சும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தைப் போல இல்லை உமிழ்வு மற்றும் உறிஞ்சுதல் ஏற்படப் போகிறது அது ஒரு அலைவரிசையாக இருக்கும் அதில் அவை கதிர்வீச்சை உறிஞ்சி வெளியிடப் போகின்றன எனவே அடுத்த 15 நிமிடங்களுக்கு நாம் பார்க்கப் போவது இந்த செயல்முறையை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதைக் கண்டுபிடிப்பதாகும் எனவே வகைப்படுத்துவதற்கு நாம் வரையறுக்க வேண்டும் எனவே இந்த கதிர்வீச்சை உறிஞ்சும் செயல்முறையை நாம் வகைப்படுத்த விரும்புகிறோம் என்பதை நினைவில் கொள்க எனவே சில உள்ளார்ந்த பண்புகள் இருக்க வேண்டும் இது உறிஞ்சுதல் செயல்முறையை அளவிடுகிறது சரியா எனவே இது உறிஞ்சுதல் குணகம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அது கடத்தும் வெப்பத்தின் அளவைக் கணக்கிடும் கடத்துத்திறன் அல்லது Rho Cp ஒரு அமைப்பில் வெப்பத்தை சேமிப்பதற்கான உள்ளார்ந்த பண்பாக இருக்கும் எனவே இதேபோல் உறிஞ்சுதல் குணகம் என்பது கொடுக்கப்பட்ட சில ஊடகத்தால் உறிஞ்சப்படும் கதிர்வீச்சின் அளவைக் கணக்கிடும் அளவு எனவே இது கப்பாவாகக் குறிப்பிடப்படுகிறது மற்றும் நிச்சயமாக இது அலைநீளத்தின் செயல்பாடு மற்றும் யூனிட் ஒரு மீட்டருக்கு இருக்கும் எனவே ஒரு யூனிட் நீளத்திற்கு மீடியாவிற்குச் செல்லும்போது உறிஞ்சப்படும் கதிர்வீச்சின் அளவு என்ன என்பதை இது அடிப்படையில் உங்களுக்குச் சொல்கிறது எனவே எவ்வளவு உறிஞ்சப்படுகிறது என்பதை நீங்கள் செல்லும்போது அதுதான் உறிஞ்சுதல் குணகம் என கணக்கிடப்படுகிறது எனவே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே என்னிடம் ஒரு வாயு உள்ளது இது இந்த இரண்டு தட்டுகளுக்குள் நிரப்பப்பட்டுள்ளது மேற்பரப்பு 1 மேற்பரப்பு 2 மற்றும் மேற்பரப்பு 1 இல் வாயுவுக்குள் நுழையும் கதிர்வீச்சின் செறிவு I லாம்ப்டா 0 சரியா மேலும் இந்த பிரிவின் அகலத்தின் அகலம் 0 முதல் L வரை இருக்கும் சரியா பிரிப்பின் அகலம் 0 முதல் L வரை இருக்கும் இதை நான் எனது x ஆய அமைப்பு என்று அழைத்தால் எனவே இப்போது அது அலைநீளக் குழுவில் நிகழ்கிறது என்று சொன்னோம் எனவே ஒரு வித்தியாசமான சமநிலையை எழுதலாம் எனவே இந்த தடிமன் டெல்டாக்ஸ் மற்றும் சில x இடத்தில் ஏற்படும் கதிர்வீச்சின் செறிவு I லாம்ப்டா x மற்றும் எஞ்சியிருப்பது I லாம்ப்டா x பிளஸ் dx ஆகும் சரியா எனவே அது வெளியேறும் செறிவின் ஃப்ளக்ஸ் ஆகும் மற்றும் பலகைக்கு வெளியே கதிர்வீச்சின் குறுக்கு வெட்டுப் பகுதி இருந்தால் எனவே இது பலகைக்கு செங்குத்தாக உள்ளது குறுக்கு வெட்டு பகுதி A ஆகும் குறுக்கு வெட்டு பகுதி A எனவே இப்போது நான் இதற்கு ஆற்றல் சமநிலையை எழுத முடியும் எனவே இது ஒரு நிலையான நிலை செயல்முறையாக இருந்தால் நிலையான நிலை என்று வைத்துக் கொள்வோம் இந்த உறுப்பை இங்கே உள்ளிடுவது சமமாக இருக்க வேண்டும் உறுப்பு விட்டு வெளியேறுவது மற்றும் உறிஞ்சப்படுவது சரியா எனவே அது A மடங்கு I லாம்ப்டா x ஆக இருக்கும் அதாவது I லாம்ப்டா x பிளஸ் dx மற்றும் உறிஞ்சப்படும் பகுதிக்கு சமமாக இருக்க வேண்டிய கதிர்வீச்சு அந்த உறுப்புக்குள் நுழையும் நிகர விகிதமாகும் இப்போது இது என்பதை கவனிக்கவும் இந்த உறிஞ்சுதல் குணகம் உண்மையில் அந்த இடத்தில் உறிஞ்சப்படும் கதிர்வீச்சின் பின்னம் என்று நான் குறிப்பிட்டிருக்க வேண்டும் சரியா எனவே அது k லாம்ப்டா இண்டு A I லாம்ப்டா x பெருக்கல் பை dx ஆக இருக்கும் எனவே அது நிகர கதிர்வீச்சாக இருக்கும் உறிஞ்சப்படும் கதிர்வீச்சின் மொத்த அளவு எனவே இது dx இல் உள்ள வாயுவால் உறிஞ்சப்படும் கதிர்வீச்சு ஆகும் அது உறிஞ்சப்படும் கதிர்வீச்சின் அளவு எனவே எளிய இயற்கணிதத்திற்குப் பிறகு இது dI லாம்ப்டா x பை dx சமமாக மைனஸ் கப்பா லாம்ப்டா என்று மீண்டும் எழுத முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் சரியா நான் இந்த சமன்பாட்டை I லாம்ப்டா x சமமாக சில மாறிலி இண்டு எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் கப்பா லாம்ப்டாவை இண்டு x ஐ தீர்க்க முடியும் இந்த நிலையானது எப்படி கண்டுபிடிப்பது எனவே படத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளே நுழைவது மேற்பரப்பு 1 மேற்பரப்பு 2 x இல் நுழைவது 0 க்கு சமம் I லாம்ப்டா 0 சரியா எனவே எப்படி அளவிடுவது என்று எனக்குத் தெரிந்தால் நான் செய்துவிட்டேன் சரியா எனவே x க்கு சமமான 0 என்பது எல்லை நிலை சரியா எனவே நான் அதை மாற்ற முடியும் மற்றும் I லாம்ப்டா வகுத்தல் பை சமமாக எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் கப்பா லாம்ப்டாவை x என்பதைக் கண்டறிய முடியும் எனவே கதிர்வீச்சு L இல் மேற்பரப்பில் இருந்து வெளியேறும் செறிவு என்ன கதிர்வீச்சு மேற்பரப்பு 2 ஐத் தாக்கும் செறிவு என்ன நான் சொல்வது சரிதான் எனவே நான் இதை மாற்றுகிறேன் மேற்பரப்பு 2 ஆல் பெறப்பட்ட கதிர்வீச்சு I லாம்ப்டா L by இந்த வெளிப்பாடு நன்கு தெரிந்ததா பீர் லம்பேர்ட்டின் Beer Lambert's சட்டம் சரியா எனவே இது பீர் லம்பேர்ட்டின் Beer Lambert's சட்டம் என்று அழைக்கப்படுகிறது